மீண்டும் வரவேற்கிறேன் இந்த லெக்சர் 32 ல் டபுள் இண்டெக்ரல்ஸைப் பற்றி தொடர்ந்து விவாதிக்கப் போகிறோம் இன்று குறிப்பாக மிக முக்கியமான தலைப்பாகிய டபுள் இண்டெக்ரலில் சேஞ்ச்ஆஃப் வேறியபிள்ஸ் பற்றி விவாதிப்போம் கடந்த லெக்சரில் போலார் பார்மில் டபுள் இண்டெக்ரலைப் பார்த்தோம் இண்டெக்ரலை இண்டெக்ரலின் டொமைனை சிறு பகுதியுள்ள ரீஜனாகப் பிரிப்பதே அந்தக் கருத்தாகும் அந்த எரியாவின் சின்னப்பகுதியை டெல்டா i எனக் குறிப்பிடுகிறோம் அது r முறை வந்து கொண்டிருந்ததால் டெல்டா r மற்றும் டெல்டா தீட்டா எனலாம் அந்த சர்குலர் ஆர்க்கிலிருந்து டெல்டா தீட்டா என்பது கோணமாகவும் r என்பது ரேடியஸ் ஆகவும் இருந்தது இந்த வகையில் x மற்றும் y க்கு rcos மற்றும் rsin வாகவும் dx dy க்கு r dr dθ எனவும் சப்ஸ்டிடியூட் செய்வதன் மூலம் கார்டீசன் கோ ஆர்டினேட்டை போலார் கோ ஆர்டினேட்டாக மாற்றுவதே இதன் மொத்த கருத்தாகும் இங்கு கிரமமாக xy யிலிருந்து r θ கோ ஆர்டினேட்களுக்கு சப்ஸ்டிடியூட் செய்யும் போது x என்பது rcos வாகவும் y என்பது rsin வாகவும் இருந்தது இது ஒரு பாராட்டத்தக்க சப்ஸ்டிடியூஷன் ஆனால் ஃபண்டமெண்டல் டெபினிஷனின் உதவியுடன் எவ்வாறு இந்த r படத்திற்குள் வருகிறது எனப் பார்த்தோம் இங்கு வேரியபிள்ஸ் x மற்றும் yக்கு rcos மற்றும் rsin என்று சப்ஸ்டிடியுட் செய்வது மாத்திரமல்ல வெக்டர் r என்பது அங்கே இருக்கிறது இந்த rக்குப் பதிலாக r மற்றும் வின் லிமிட்களை சப்ஸ்டிடியுட் செய்ய வேண்டும் நாம் இப்போது பொதுவான வகைக்குச் செல்வோமானால் கார்டீசன் கோ ஆர்டினேட்டிலிருந்து போலார் கோ ஆர்டினேட்டுக்கு செல்லுவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அமையும் ஆனால் பொதுவாக மற்றெந்த வகையான சேஞ்ச் ஆஃப் வேறியபிள்ஸை நாம் கொள்வோமாயின் அந்த ஃபேக்டரை எவ்வாறு கையாள்வது என இன்றைய லெக்சரில் காணப்போகிறோம் முந்தையவற்றை திரும்ப நினைத்துப் பார்க்கையில் நமக்கு ஒரு சிங்கிள் இண்டெக்ரல் abfdx ஐக் கொண்டிருப்போமாயின் நாம் ஒரு புதிய வேரியபிளை சப்ஸ்டிடியுட் செய்ய விரும்புவோம் ஆகவே x ஐ t யின் வடிவில் xg என்க இப்போது என்ன செய்வோம் உடனடியாக நாம் dxஎன்னவாகும் எனக் காணும்போது அது gdtஎன்ற வடிவிலும் இருக்கும் நாம் x க்குப்பதிலாக g எனவும் dxக்கு gdtஎனவும் சப்ஸ்டிடியுட் செய்தால் அப்போது அதற்கு இணையான லிமிட்ஸ் அங்கே தோன்றும் t க்கும் x க்கும் இணையான லிமிட்டை சப்ஸ்டிடியுட் செய்யும்போது ஒரு புதிய ஃபங்ஷன் g மற்றும் gdt dxக்காகவும் தோன்றும் மீண்டும் நினைவு படுத்தும் போது இந்த வகையில் சிங்கிள் இண்டெக்ரலில் g பிரைம் டெரிவேட்டிவ் மேலும் dt கிடைக்கும் இந்த இணையான லிமிட்களை சப்ஸ்டிடியூஷனிலிருந்து மாத்திரமே மீண்டும் கணக்கிடலாம் a என்பது gஆகவும் b ஆனது g ஆகவும் போகிறது இந்த வழியாகவே புதிய லிமிட்சைக் கணக்கிடுவோம் dx dtக்குப் பதிலாக அந்த வேரியபிளை சப்ஸ்டிடியுட் செய்யும் போது g யினுடைய டெரிவேடிவின் வடிவில் வரும் ஆகவே இது போன்ற டெரிவேடிவின் வகையில் நாம் இரண்டு வேரியபிள் கொண்ட ஒரு இண்டெக்ரலைப் பெறுகிறோம் cdfgtgdt நமக்கு ஒரு டபுள் இண்டெக்ரல் ∬Rfxydxdyஎன இருக்கும் போது சில சேஞ்ச்ஆஃப் வேறியபிள்ஸை இப்போது மாற்ற விரும்புகிறோம் xuv மற்றும் yψuvஎன்க நமது புதிய வேரியபிள்கள் uமற்றும் v நமது பழைய வேரியபிள்கள் x மற்றும் y ஆக இருக்கிறது x yயிலிருந்து u vக்கு சேஞ்ச்ஆஃப் வேறியபிள்ஸை இந்த ரிலேஷன் xuvyψuvஎன்பதின் மூலம் செய்ய விரும்புகிறோம் இந்த இண்டெக்ரலை ஒரு புதிய ரீஜனின் மேல் அதாவது அதே ரீஜனில் கொள்கிறோம் ஆனால் புதிய வேரியபில்ஸ் u மற்றும் v ஆக இருப்பதால் ஒரு மாறுபட்ட நொட்டேஷன் R எனப் பயன்படுத்துகிறோம் நாம் நேரடியாகவே x க்குப் பதிலாக ஐயும் yக்குப் பதிலாக ஐயும் u vயின் பங்க்ஷனாக சப்ஸ்டிடியூட் செய்கிறோம் இயற்கையாகவே dx dyக்கு du dv எனப்பெறுகிறோம் ஆனால் மற்றொரு ஃபாக்டருடன் முன்பே விவாதித்திருக்கிறோம் ஒரு வெரியபிளின் வகையில் அல்லது போலார் கோ ஆர்டிநேட்டின் வகையில் நீங்கள் r dr dθ எனப் பெறுகிறீர்கள் இங்கே சில ஃபாக்டர் J இருக்கிறது அதன் அப்சொல்யூட் வேல்யூவையும் நாம் எடுத்துக் கொள்கிறோம் இது தலைப்புடன் கொஞ்சமே பொருந்துவதால் நாம் இதன் ப்ரூஃபுக்குள்ளே போகப் போவதில்லை இங்கே J என்பது என்ன இங்கே J என்பது மீண்டும் ஒரு வகை டெரிவேட்டிவ்derivative அதனை ஜாக்கோபியன் என அழைக்கிறோம் இங்கே ஜாக்கோபியன் என்பது x y க்கான பார்ஷியல் டெரிவேடிவ் u மற்றும் vயைப் பொறுத்து டிடர்மினண்ட் பார்மில் கணக்கிட முடிவதாகும் x ன் பார்ஷியல் டெரிவேடிவ் uவைப் பொறுத்து அதன் ஃபர்ஸ்ட் டேர்ம் x ன் பார்ஷியல் டெரிவேடிவ் v யைப் பொறுத்து இருக்கும் இப்போது பார்ஷியல் டெரிவேடிவ் u வைப் பொறுத்து மற்றும் y ன் பார்ஷியல் டெரிவேடிவ் v யைப் பொறுத்தும் இருக்கும் Jxyuv∂x∂u ∂x∂v ∂y∂u ∂y∂v இங்கே J டெர்மை அதன் அப்சல்யூட் வேல்யூவைக் கொண்டு கணக்கிட்டால் அதன் இண்டெக்ரலுக்கு du dvஇருப்பது முக்கியமான ஒன்றாகும் Rன் லிமிட்டானது அதே ரீஜனுக்குச் சமமாயும் ஆனால் u vயின் மேல் கணக்கிடவும் வேண்டும் எனவே லிமிட்களானது புதிய வேரியபிள்கள் u மற்றும் v யைப் பொறுத்து அமையும் இப்போது பழைய வேரியபிளான x yயை அதற்குரிய சில சரியான ரீஜன் r க்கு சப்ஸ்டிடியூட் செய்ய முடியும் இது இண்டெக்ரலை நிரூபிப்பதற்கு எளிதாய் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையை நாம் போலார் பார்முக்கு சப்ஸ்டிடியூட் செய்யும் போது என்ன நடக்கும் என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் அதாவது x rcos மற்றும் y rsin இந்த வகையிலும் x rcos மற்றும் y rsin ஜேக்கோபியனை நாம் இங்கு கணக்கிட்டால் J∂x∂r ∂x∂θ ∂y∂r ∂y∂θ cos rsin sin r இந்த டிடெர்மினன்டின் வேல்யூ r ஆகும் செல்வோமானால் கார்டீசன் கோ ஆர்டினேட்டில் கொடுக்கப்பட்ட இண்டெக்ரலை போலார் கோ ஆர்டினெட்டுக்கு மாற்றுவதைக் குறித்து முந்தைய லெக்சரில் விவாதித்திருந்தோம் xrcos மற்றும் yrsin என சப்ஸ்டிடியூட் இருப்பதே நமது தேவையாக இருக்கும் போது dx dy ஆனது rdrdθ என மாறிவிடும் இப்போது R என்ற ரீஜன் போலார் கோ ஆர்டினெட்டில் r மற்றும் வின் வடிவில் R என விவரிக்கப்படும் ∬Rfxydxdy∬Rf rdrdθ இப்போது உதாரணங்களைப் பார்வையிடும் போது அது இப்பொழுது ரேடியஸ் a வுடைய ஸ்பேசின் ஒன் ஆக்டண்டின் வால்யூமைக் கண்டுபிடிக்க நமக்கு உதவும் மற்றொரு மிகவும் எளிதான உதாரணம் இங்கே நாம் ஸ்பியரைப் பயன்படுத்துகின்றோம் நமக்கு ஸ்பியரின் சமன்பாடு தெரியும் z2 ஐ x2y2என்பதின் வடிவில் நாம் பெறுவோம் மேலும் ஒரு ஆக்டண்ட்டின் வால்யூம் என்பதை இங்கு ஃபஸ்ட் ஆக்டண்ட் என அடிப்படையில் கருதுவோம் லிமிட்டைத் தூக்குவதன் மூலம் நமது ஸ்பியரால் கொடுக்கப்பட்ட சர்ஃபேஸை எளிதில் கணக்கிட முடியும் ஸ்பியரிலிருந்து பெறப்பட்ட வால்யூமின் வடிவில் நமக்கு இண்டெக்ரல் கொடுக்கப்படுகிறது ஏனெனில் ஸ்பியரின் சமன்பாடு z2x2y2a2 இங்கிருந்து z2 a2 x2 y2என நீங்கள் கணக்கிட முடியும் z க்குக் கூட்ட வேண்டும் ஏனெனில் இங்கே ஒரு ஆக்டேன் ஐ பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம் இது சர்பேஸ் அல்லது இங்கே இண்டெக்ரண்ட் a2 x2 y2 மேலும் ரீஜன் S ன் மேல் dx dyஆக அமையும் Sa2 x2 y2dxdy இது ரேடியஸ் R கொண்ட சர்குலர் டிஸ்க் இது சர்குலர் டிஸ்க் x2y2a2ன் ஃபஸ்ட் குவாட்ரண்டில் உள்ளது அந்த சர்குலர் டிஸ்க் மேலும் இண்டெக்ரலுக்காக இந்த டொமைன் நம்மிடம் இருக்கிறது இப்போது நாம் இதை மாற்றினால் கார்டீசன் கோ ஆர்டினேட்டின் மேல் நேரடியாக மதிப்பிடுவது நிச்சயமாகவே கடினமானது ஏனெனில் இண்டெக்ரண்ட் ஏற்கெனவே கடினமானது லிமிட்கள் மீண்டும் ஸ்கொயர் ரூட்டாகத் தோன்றுகிறது ஏனெனில் சர்க்குலர் டிஸ்க் மற்றும் கணக்கீடு முழுவதும் கடினமாய் இருக்கும் ஆனால் xrcos yrsin என போலார் கோ ஆர்டினேட்டுக்கு மாற்றினால் அந்த வகையில் ஏற்கெனவே நாம் கண்ட Jrஆகும் இந்த கூடுதலான ஃபாக்டர் drdθவுடன் வருகிறது நமக்கு இலகுவான ஐடியா வருகிறது நாம் a2 x2y2 டேர்மை மாற்றும் போது a2 r2 என மாறும் இப்போது நம்மிடம் ஜாகோபியன் டெர்முடன் rdrdθ இருக்கிறது இப்போது அந்த இண்டெக்ரலை r θ என்ற ஃபார்முக்கு மாற்றும் போது இந்த கூடுதலான ஃபாக்டர் r வரும் மேலும் drdθ டேர்ம் நம்மிடம் இருக்கிறது Ra2 r2rdrdθRa2 r2rdrdθ θ02r0aa2 r2rdrdθ 2 1223a2 r232 |0a 6a3 மற்றொரு உதாரணம் Sey xyxdxdy இங்கே நாம் ey xyx போன்ற கொடுக்கப்பட்ட சப்ஸ்டிடியூஷனைப் பயன்படுத்தலாம் இங்கு ரீஜன் s இரண்டு கோ ஆர்டினேட் ஆக்ஸிஸ் x axis மாற்றும் y axis களால் சூழப்பட்டுள்ளது நம்மிடம் xy2 இருக்கிறது இதுவே அந்த ரீஜன் இங்கே தான் அந்த ஃபங்ஷன் ey xyxஐ நாம் இண்டெக்ரேட் செய்கிறோம் இண்டெக்ரண்டுக்குச் சரியான சப்ஸ்டிடியூஷனை நோக்கும் போது y xமேலும் y x ஆகும் நாம் சப்ஸ்டிடியூட் செய்யும் y xக்கு ஒரு புதிய பெயரும் y xக்கு ஒரு புதிய பெயரும் கொடுத்தால் கணக்கீடு செய்வது எளிதாக இருக்கும் ஆகவே நாம் y xu மற்றும் yxv என்பதிலிருந்து வேரியபிளை மாற்றுகிறோம் இவை இரண்டிலுமிருந்து u மற்றும் v ன் வடிவில் x மற்றும் yயைக் கணக்கீடு செய்கிறோம் உதாரணமாக xv u2yvu2 u மற்றும் v இன் வடிவத்தில் x மற்றும் y ஐ மேற்கண்ட ரிலேஷனில் நம்மிடம் இருக்கிறது மற்றும் ஜாகோபியன் டெர்மை நாம் பெறுகிறோம் ஏனெனில் புதிய இண்டெக்ரலின் புதிய வேரியபிள் தான் நமக்குத் தேவையான டிரான்ஸ்போர்மேஷன் ஆகும் இங்கு xyuv ஐ நாம் கணக்கீடு செய்ய xyuv 12 12 12 12 14 14 12 இந்த வகையில் ஜாகோபியன் மதிப்பு 12 ஆகும் இப்போது சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் புதிய டொமைனுக்கு கரஸ்பாண்டிங்க் ஆக உள்ள புதிய வேரியபிள் u மற்றும் vநம்மிடம் இருக்கிறது இங்கே u மற்றும் v க்கான டொமைன் லைன் x 0 மாற்று y 0 நமக்கு ஏற்கெனவே axy2 என்ற லைன் இருக்கிறது இப்போது நாம் புதிய டொமைனை வேரியபிள் u மற்றும் v ன் வடிவத்தில் காண வேண்டும் இங்கு லைன் x 0 எதைக் குறிப்பிடுகிறது x 0 என்பது v u என்பதைக் குறிப்பிடுகிறது நமது இண்டெக்ரேஷனுக்கு இந்த புதிய ரீஜன் இப்போது இருக்கிறது u மற்றும் vன் வடிவில் புதிய ரீஜனின் அடிப்படையில் புதிய லிமிட்களை நாம் கணக்கிடமுடியும் ஜாகோபியன் 12ஆக இருந்தது என்பதை நினைவில் கொள்க நாம் இந்த Sey xyxdxdy ஐக் கணக்கிடப் போகின்றோம் y xuமற்றும் yxvஎன சப்ஸ்டிடியூட் செய்வோம் v மற்றும் u வின் வடிவில் இந்த புதிய டொமைன் கொடுக்கப் பட்டுள்ளது இப்பொழுது இந்த இண்டெக்ரலில் எக்ஸ்போனேன்ஷியல் பவரில் u மற்றும் v ஆகவும் இருந்ததை சப்ஸ்டிடியூட் செய்ய முடியும்

Sey xyxdxdyTeuv12dudv 12v02u vveuvdudv 1202ve 1edv e 1e இரண்டு போலார் கோ ஆர்டினேட்டுகளை மாற்றி நாம் இண்டெக்ரெட் செய்ய விரும்பும் மற்றொரு கணக்கு 01x2x x2x2y2dydx இது இயற்கையானது இங்கே இது ஒரு சர்க்கிளாக இருப்பதால் இண்டெக்ரண்டானது போலார் கோ ஆர்டினேட்டாக மாற்றுவதற்கும் துணை நின்று உதவுகிறது கொடுக்கப்பட்ட இண்டெக்ரலின் இண்டெக்ரேஷனின் ரீஜன் yxy2x x2x0 மற்றும் x1எனக் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ரீஜனானது x லிருந்து சர்க்கிளைச் சூழ்ந்துள்ளது இங்கு நாம் பயன்படுத்தும் இண்டெக்ரேஷனின் ரீஜன் போலார் கோ ஆர்டிநேட்டின் துணை கொண்டு இப்போது கவர் செய்யப்படுகிறது இந்த சர்க்கிளின் போலார் இக்குவேஷன் rcos 12r2 1 இதைச் சுருக்குவோமென்றால் r2 2rcos 0 என நாம் பெறுவோம் இங்கே சர்க்கிள் r2cos என இருக்கிறது இப்போது r ன் லிமிட் 0 விலிருந்து 2cos வரைக்குமானது என்பது தெளிவாகிறது தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட இண்டெக்ரல் 01x2x x2x2y2dydx r2க்கு மாற்றப்படும்போது θ42r02cos r2rdrdθ க்குச் சமமாயிருக்கும் இதை நாம் எளிதாகக் கணக்கிட முடியும்

R என்பது xy பிளேனில் x2y24மற்றும் x2y29என்ற சர்க்கில்களால் சூழப்பட்ட ரீஜன் ஆகும் ரேடியஸ் 2 கொண்ட x2y24 மற்றொன்று ரேடியஸ் 3 கொண்ட x2y29 ஆகும் நாம் கொடுக்கப்பட்ட ரீஜனை மதிப்பிட விரும்புகிறோம் மறுபடியும் கண்டிப்பாக இந்த வகையில் போலார் கோ ஆர்டினேட்டுகளை மாற்றியமைக்க நமக்கு உதவுகிறது ஏனெனில் இங்கிருக்கும் இண்டெக்ரண்ட் மற்றும் 2 சர்க்கிள்களால் சூழப்பட்டுள்ளது போலார் கோ ஆர்டிநேட்டுகள் xrcos yrsin Jrஎன மாற்றுவதினால் அந்த லிமிட்டை எளிதாகப் பெற முடியும் இந்த இண்டெக்ரல் I02π23rrdrdθ02πr3323dθ 27 832π383 நாம் டபுள் இண்டெக்ரலை மதிப்பீடு செய்ய சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் என்பதும் குறிப்பிட்ட வகைக்கு போலார் கோ ஆர்டினேட்டுக்கு மாற்றுவதும் மிக முக்கியமான ஒன்று என்பதைக் கண்டோம் மற்ற வகைகளுக்கு இண்டெக்ரலின் டொமைனை ஏற்படுத்த 2 டிபரண்ட் வேரியபிள்களை சப்ஸ்டிடியூட் செய்வது எளிதாயிருக்கும் இண்டெக்ரண்டும் எளிதாயிருக்கும் இந்த விரிவுரைகளைத் தயாரிக்க இவைகளே ரெஃபரென்ஸ்களாகும்